காலை வணக்கம் நண்பர்களே கடைசி விரிவுரையில் நாம் விவாதித்தோம் உண்மையில் ஒரு விமானத்தின் சிலவற்றை நிலையான நிலைத்தன்மையை பற்றியும் மற்றும் மிகவும் முக்கியமான புள்ளி அதாவது டிரிம் பற்றி விவாதித்தோம் Cm இது ஆக இருந்தால் Cm மற்றும் வரைபடத்தில் இவ்வாறாக வேறுபடும் Cm மற்றும் வரைபடத்தை தேர்ந்தெடுக்க முயல்வேன் எனக்கு கொடுக்கப்பட்ட டைனமிக் அழுத்தத்திற்கு தேவையான நேர்மறை 𝛼 கிடைத்துள்ளது அது எடையை சமப்படுத்த போதுமான லிப்ட்யை உருவாக்க முடியும் ஒரு வடிவமைப்பாளரைப் பொறுத்தவரை நான் உங்களிடம் கூறியது போல் நாம் அந்தத் தகவல்களைப் பயன்படுத்தி மற்றும் அடிப்படையை புரிதல்களை சில எளிமையான சூத்திரத்தின் மூலம் காட்சிப்படுத்த முயற்சிக்கிறோம் இது நம்மிடம் நேரடியாகச் சொல்ல வருவது விமானத்தின் பல்வேறு சாதனங்களை நிலைத்தன்மை மற்றும் டிரிம் ஆகியவற்றுக்காக வடிவமைக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நிலையான ஸ்திரத்தன்மைக்கு இங்கிருந்து பார்த்தோம் Cm0 மற்றும் நேர்மறையான டிரிமுக்கு Cmo0 நாம் அதைப் தான்CN என்பது நேரியல் என்று கருதி அதை 1Cm வகுத்தால் வருவது 0 ஆகும் இது எப்போதும் நேர்மறையானது இது லிப்ட் ன் சாய்வு ஆகும் எனவே நான் சொல்வதுCm0 என்பது நிலையான நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் நிபந்தனையாகும் மேலும் நிலையான ஸ்திரத்தன்மையின் போது CmCL0 ஆக இருக்கிறது இப்போது நாம் தெளிவான வடிவமைப்பாளர் தேவைப்படும் Cm மற்றும் CL வரைபடம் இவ்வாறு இருக்கின்றது மற்றும் அதன் சாய்வு CmCL இது டிரிமில் 0 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் அதிமுக்கியமானது நான் ஸ்திரத்தன்மையைப் பற்றி பேசும்போது ஒரு டிரிம் புள்ளியைப் பற்றிய ஸ்திரத்தன்மையைப் பேசுகிறேன் நிலைத்தன்மையைப் பற்றி பேசும்போது எல்லாம் டிரிம் புள்ளியும் சமநிலையையும் பற்றி சாய்வு பற்றி பேசுகிறேன் இப்போது நீங்கள் நினைவுகூர்ந்தால் வரும் சூத்திரத்தை தோராயமாக எழுதினால் CmCL𝑆𝑡𝑎𝑡𝑖𝑐 𝑀𝑎𝑟𝑔𝑖𝑛 நிலையான விளிம்பு என்ன நிலையான விளிம்பு என்பது நடுநிலை புள்ளிக்கும் விமானத்தின் CG விற்கும் இடையிலான தூரம் ஆகும் எனவே என்னிடம் ஒரு விமானம் இருந்தால் நடுநிலை புள்ளி தோராயமாக இங்கு இருக்கும் மற்றும் நடுநிலை புள்ளியின் வரையறை என்னவெனில் நடுநிலை புள்ளி என்பது குறிப்பிட்ட இடத்தில் CG இருக்கும்போது CmCL ன் மதிப்பு 0 ஆகும் அல்லது நடுநிலை புள்ளி என்பது அந்த இடத்தில் CG இருந்தால் விமானம் நடுநிலையாக நிலைத்தன்மையை கொண்டுள்ளது என்பது பொருள் இது ஒரு தோராயமான சூத்திரம் ஆகும் ஆனால் மிகவும் பயனுள்ள சூத்திரம் மற்றும் வடிவமைப்பாளர் எவ்வாறு பயன்படுத்துவார் என்பதைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக நான் ஒரு பயணத்திற்காக ஒரு விமானத்தை வடிவமைக்கிறேன் என்றால் எனக்கு CL 0 2 தேவைபடுகிறது அந்தCL 0 2 எவ்வாறு பெறுவது ஆம் நாம் பயணத்திற்கானவற்றை பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் அதிகபட்ச தூரத்திற்கும் அல்லது குறைவான தேவைப்படும் உந்துவிசையோடு பறக்க வேண்டும் என்றால் அதன் சூத்திரம் பின்வருவது CLCDOK எனவே இதனுடைய மதிப்பு தோராயமானCDOK ஆகும் எனவே நான் பறக்கப் போகின்ற CL ன் மதிப்பு எனக்கு தெரியும் அது சாத்தியமே அதாவது உங்களால் உந்துவிசை தேவையை குறைவாக வைக்க வேண்டும் என்றால் அதன் சூத்திரம் பின்வருவது CL2WSV2cruise எனவே எந்தவித சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உயரத்தில் மற்றும் வேகத்தில் பறக்கும் விமானத்தில் CL ன் மதிப்பு உங்களுக்குத் தெரியும் நான் பயணத்திற்காக வடிவமைத்தால் நான் எடைக்கு நிகரான கொடுக்கப்பட்ட டைனமிக் அழுத்தத்தில் லிப்ட்யை வேண்டும் உருவாக்கி சமன் செய்ய வேண்டும் எனவே எனக்கு குறிப்பிட்ட CL ன் மதிப்பு வேண்டும் உதாரணமாக CL ன் மதிப்பு 0 2 என்று எடுத்துக்கொள்வோம் எனவே இது CL 0 2 வில் பயணிக்கிறது என்றால் அது இந்த டிரிம் புள்ளியில் உள்ளது அங்கு எந்தவித Cm இல்லை டிரிம் புள்ளியில் Cm என்பது 0 எனவே இந்த புள்ளியில் இதன் மதிப்பு 0 2 ஆகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் இது 0 2 ஆக மாறினால் இங்கு டிரிம் இருக்கு நான் வடிவமைக்கும் சாய்வு என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் அதன் சாய்வு CmCL என்பது எதிர்மறை நிலையான விளிம்பு ஆகும் மன்னிக்கவும் ஒரு திருத்தம் உள்ளது இங்கே நிலையான விளிம்பு எதிர்மறை ஆகும் ஆகவே கழித்தலை சேர்க்கிறேன் அடுத்த கேள்வி என்னவென்றால் தொடக்க விளிம்பு என்ன நமக்கு எவ்வளவு தேவை பொதுவாக 𝑆𝑀 NP XCG Xcg என்பது விமானத்திற்கானது இது பொதுவாக 10 சதவீத கார்டு அல்லது 15 சதவீத கார்டு வரும் ஆனால் நீங்கள் சரியாக செய்தார் மற்றும் உங்களிடம் அனைத்து வழித்தோன்றல்களும் இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் நீங்கள் அதை 5 முதல் 8 சதவீதம் வரை திட்டமிட முயற்சி செய்யலாம் ஆனால் அது ஒரு வடிவமைப்பாளரின் விருப்பம் ஆனால் ஒரு கருத்தியல் கட்டத்தில் நீங்கள் நிலையான விளிம்புடன் தொடங்குவோம் உதாரணமாக 15 சதவீதம் என்பது பாதுகாப்பானது ஏனென்றால் இப்போது எல்லாமே மிகவும் துல்லியமாக இருப்பதால் இது எல்லாம் துல்லியமானது இல்லை என்று உங்களுக்குத் தெரியும் நாம் அனைத்து அளவுருக்களையும் எடுக்காமல் சிலவற்றை பயன்படுத்துவதனால் வருகின்றன எனவே நான் பாதுகாப்பாக பயன்படுத்துகிறேன் எனவே நிலையானது விளிம்பு 15 சதவீதம் இருந்தால் CmCL SM 0 15 எனவே இந்த சாய்வு 0 15 ஆகும் மற்றும் நான் விமானத்தை CL இல் 0 2 இருக்கும்போது டிரிம் செய்கின்றேன் அதனால் எனக்கு தேவைப்படும் Cmo ன் மதிப்பு தெரியும் அதாவது at CL0 மதிப்பு 0 15 ஆகும் 03 ஆகும் எனவே வடிவமைப்பாளருக்கான செய்தி என்னவென்றால் நான் இறக்கையை பியூஸ்லேஜ் மேல் இவ்வாறு பொருத்த வேண்டும் நான் எவ்வாறு சிறிதளவு வைக்க வேண்டும் இந்த பியூஸ்லேஜை நாம் இதுவரை வடிவமைக்க வில்லை எனவே எனக்கு தேவையான இறக்கையை இவ்வாறு வைத்தால் நமக்குத் தேவைப்படும் லிப்ட்யை கொடுக்கப்பட்ட டைனமிக் அழுத்தத்திற்கு உருவாக்க வேண்டும் அதன் மதிப்பு CL 0 2 தேவைப்படுகிறது அதே நேரத்தில் விமானம் நிலையாக இருக்க வேண்டும் மேலும் Cm0 அதாவது at CL0 இதன் மதிப்பு தோராயமாக 0 03 இருக்க வேண்டும் பின்பு இந்த மூன்று நிபந்தனைகளை நம்மால் பூர்த்தி செய்ய முடியும் எனவே எதிர்மறை சாய்வைப் பொருத்தவரை ஹரிசாண்டல் டைல் பயன்படுத்துகிறோம் மற்றும் at CL0 அதாவது Cmo என்று எழுதினால் Cm Cmo Cm இந்த Cmo at CL0 ஆகும் ஏனெனில் நான் 𝛼 வை பொருத்து எழுதுகிறேன் நான் CL யை பொருத்து எழுதினால் Cm Cmo CmCLCL நான் இதைப் பயன்படுத்துகிறேன் என்றால் நான் இப்போது இந்த சூத்திரத்தைப் ஏன் படுத்துகிறேன் பின்னர் இந்த Cm0 at CL0 உடன் தொடர்புடையது சரி ஆனால் எனக்கு எவ்வளவு Cmo CL மற்றும் CmCL தேவை என்பதை நாம் தெரிந்து இருக்க வேண்டும் இவைகளின் மதிப்பு நமக்குத் தெரிந்திருந்தால் கணக்கிட எளிதாக இருக்கும் முதலாவதாக ஹரிசாண்டல் டைல் அளவு இரண்டாவது விஷயம் வால் மற்றும் இறக்கை அமைக்கும் கோணம் மற்றும் வால் பகுதியில் திருப்புமுனை நீளம் நான்காவது நீங்கள் இறக்கையின் a c விற்கும் விமானத்தின் CG விற்கும் இடைவெளி தூரம் இவைகளையே ஒரு வடிவமைப்பாளர் விமானத்தை உறுதிப்படுத்த முயற்சிக்கும்போது தேவைப்படும் என்பதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் இந்த எண்களை வைத்துக் கொண்டு நாம் முன் செல்வோம் ஏனென்றால் இது கணக்கிடுவதற்கு எளிமையாக இருக்கும் இந்த Cm எனக்குத் தெரிந்தால் இதுதான் CL ஆகும் இந்த CL ன் மதிப்பு எனக்குத் தெரிந்திருந்தால் உதாரணமாக CL 0 2 என்று எடுத்துக்கொள்வோம் இங்குள்ள சாய்வு என்னவென்று எனக்குத் தெரியும் CmCL SM 0 15 எனவே இது பொதுவாக 0 15 எனவே இதன் மதிப்பு என்ன Cm0 0 03 எனவே செய்தி இப்போது உள்ளது நான் இறக்கை மற்றும் வால் ஆகியவற்றை எவ்வாறு இணைப்பது இறக்கை முதன்மையாக பங்களிப்பு லிப்ட் தருவது ஆகும் ஆனால் நான் ஒரு கேம்பர்டு விங்கைப் பயன்பத்தும்போது இறக்கையின் முதன்மை பங்கு என்ன எனவே ஒரு வடிவமைப்பாளர் வெவ்வேறு சாதனங்களுக்கு முன்னுரிமை அளிப்பார் அவர் ஒரு இறக்கையை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இது லிப்ட்யை கொடுப்பதற்காக உள்ளது ஆனால் ஆம் அது உண்மைதான் இரண்டாவது விஷயம் என்னவெனில் நம்மிடம் ஒரு Cm0 இருப்பதை நீங்கள் புரிந்துகொள்வது Cm0 0 எனவே நான் CG க்கு முன்னால் இறக்கையின் a c யை வைத்திருந்தால் பின்னர் 𝛼 0 என்பதை பார்த்தோம் உதாரணமாக 𝛼 0 என்று வைத்தால் வருவது Cm Cmo Cm காட்சிப்படுத்த எளிதான வழி என்னவென்றால் 𝛼 0 இல் இருக்கும் Cm என்ன அதாவது நான் Cm மற்றும் 𝛼 வரைபடத்தை பார்த்தால் இது 𝛼 0 இல் இருக்கும் Cmo ஆகும் பொதுவாக இதைக் காட்சிப்படுத்துவது எளிதானது அந்த தகவல்களை இங்கிருந்து பெறலாம் எனவே 𝛼 0 என்றால் என்ன இது கேம்பர்டு ஏரோஃபைல் என்றால் நீங்கள் எப்போதும் 𝛼 0 இல் பார்க்க வேண்டும் CL மதிப்பு என்ன இது CL0 ஆகும் நீங்கள் அந்த CL0 புள்ளியைத் தேர்வு செய்யுங்கள் இது சரி CL0 இது 𝛼 0 உள்ள Cm ஆகும் இங்கே உள்ள அனுமானம் என்னவென்றால் முதல் சூத்திரம் தோராயமானது ஆகும் இது இறக்கையின் பங்களிப்பை குறிக்கின்றது ஆனால் இது கருத்தியல் நிலை ஆகும் அதனால்தான் இவைகள் அனைத்தையும் தோராயமாக செய்கிறோம் எனவே இப்போது நான் இங்கே ஒரு கேம்பர்டு விங்கைப் வைத்திருக்கிறேன் அங்கு இறக்கையின் Cmac உள்ளது இது ஒரு செறிவான திருப்புமை ஏனெனில் இது விசைகளை மாற்றும் எதிர்மறையாக உருவாகிறது எனவே அது நேர்மறையாக இருந்தால் ஆபத்தை ஏற்படுத்தும் எனவே என்ன செய்ய வேண்டும் நான் இறக்கையை பற்றி பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் அந்த இறக்கையின் முதன்மை பங்கு லிப்ட் கொடுப்பதாகும் ஆனால் இதை சேர்ப்பதன் மூலம் இறக்கையிலிருந்து இரண்டாம் நிலை விளைவாக சில நேர்மறை Cm0 பெற முடியும் என்று கூறுகிறேன் ஏனெனில் இறக்கை எதிர்மறை Cm தருகிறது ஆனால் நமக்கு நேர்மறை Cm0 வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் விமானத்தின் C G யை விட இறக்கையின் a c முன் வைத்தால் உங்களுக்கு தெரிய வருவது Cm Cmac CL0 x எந்த x நிச்சயமாக இந்த x தூரம் நிச்சயமாக நான் டிமென்ஷன்ஸ்நளைஸ் செய்யப்பட்டதாகும் எனவே இது உங்களுக்கு ஒரு நேர்மறையை Cm0 தரும் இந்த எதிர்மறையான Cmac யை சமன் செய்கிறது எனவே செய்தி என்னவென்றால் நாம் முதன்மையாக லிப்ட் அடிப்படையில் சிந்தித்தால் இறக்கையின் a c ஐ விமானத்தின் C யை விட சற்று முன்னால் வைக்க ஒரு வழி இருக்கிறது அதாவது நேர்மறை Cm0 அல்லது நேர்மறையான பங்களிப்பு ஆக இருந்தால் வைக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் நான் CG க்கு முன்னால் இறக்கையின் a c ஐ வைத்தால் விமானம் நிலைத்தன்மையை இழந்துவிடும் எனவே நீங்கள் அதை பாதுகாப்பானதாக மாற்ற விரும்பினால் நீங்கள் நிலைத்தன்மையை நிலைப்படுத்த இந்த சமயத்தில் ஹரிசாண்டல் டைல் பயன்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் இங்கே ஒரு ஹரிசாண்டல் டைல் வைத்தால் இப்போது இந்த ஹரிசாண்டல் டைல் என்ன செய்யும் மீண்டும் நான் வடிவமைப்பாளரின் பார்வையில் பேசுகிறேன் நான் சூத்திரங்களைக் கொண்டு கணக்கிடுவது அடுத்த வகுப்பில் பார்ப்போம் வடிவமைப்பாளர் இன் கண்ணோட்டம் என்னவெனில் அங்கு ஒரு கோணம் 𝛼 இருந்தால் அதாவது விமானம் அந்தக் கோணத்தில் இருந்தால் அது சில கோணத்தை பார்க்கும் 𝛼 இது விமானத்தின் கோணத்தை விட அளவில் சிறியதாக இருக்கும் ஏனென்றால் டவுன்வாஷ் இருப்பதனால் ஆகும் மற்றும் அதன் விவரங்கள் பின்பு பார்ப்போம் ஆனால் செய்தி என்னவெனில் இது ஒரு உயர் விசையை உருவாக்கும் மற்றும் அந்த உயர்வு விசை CG பற்றிய திருப்புமையை வழங்கும் எனவே எந்த நேர்மறை கோணமும் விமானத்தின் நிலைத்தன்மையை பாதிக்கும் இந்த வால் பகுதி தேவைப்படும் எது திருப்புமையை வழங்கும் எனவே வால் பகுதியை பார்த்தால் இதன் CmCa மதிப்பு எப்பொழுதும் 0 மிகாமல் இருக்கும் இதுகடை வால் பகுதியாக இருப்பதனால் இது விமானத்தை நிலைப்படுத்தும் இப்போது எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பார்போம் வால் பகுதி எவ்வாறு நிலைத்தன்மையை தருகிறது என்பதை பார்ப்போம் ஆம் Cm ன் மதிப்பு வால் பகுதியின் உயர்வை பொருத்ததாகும் எனவே நான் வால் பகுதி நான் டிமென்ஷன்ஸ்நளைஸ் CL பற்றி பேசுகிறேன் மற்றும் அதன் திருப்புமையின் நீளம் ஆகும் இந்த நிளத்தை இந்த விசையுடன் பெருக்கினால் வருவது திருப்புமை ஆகும் எனவே இங்கே உள்ளது வால் பகுதியின் பரப்பளவு ஆகும் முதன்மை விஷயங்களை நான் டிமென்ஷன்ஸ்நளைஸ் செய்துள்ளோம் அங்கே நீங்கள் St x it என்பதை பார்ப்பீர்கள் இது ஹரிசாண்டல் டைலின் கொடுக்கப்பட்ட cL விற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது ஒருமுறை நாம் ஏரோஃபாயில் அதாவது சமச்சீர் ஏரோஃபாயிலை தேர்ந்தெடுத்தால் அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அது முக்கியமாக பரப்பளவு மற்றும் திருப்புமையின் நீளம் போன்றவற்றின் மதிப்பை பொருத்ததாகும் நீங்கள் மறுபடியும் இவற்றைப் பற்றி சிந்தித்தால் இவைகள் நான் டிமென்ஷன்ஸ்நளைஸ் செய்தவை ஆகும் எனவே நாம் VH வால் தொகுதி விகிதம் என்பதை பார்ப்போம் அதன் சூத்திரம் பின் வருவது VHStSWltc எனவே இந்த வால் தொகுதி விகிதம் ஒரு விமானத்தின் ஆரம்ப ஒருகட்டத்தில் நிலைத்தன்மையை பற்றி சிந்திக்க பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அது பொதுவாக ஆரம்பகட்டத்தில் அதன் மதிப்பு 0 5 முதல் 0 7 அல்லது 0 8 வரை இருக்கும் நீங்கள் மிகவும் பாதுகாப்பான எண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் உங்களால் உகந்த எண்ணை தேர்வு செய்ய முடியும் எனவே நாம் வால் பகுதியை வால் தொகுதி விகிதம் மூலமாக வடிவமைக்க முயல்வோம் எனவே இந்த வால் தொகுதி முதன்மையாக நிலையான நிலைத்தன்மையைப் பற்றி பேசும் அதுcmcL பங்களிப்பு தரும் க்கு முன்னால் நான் இறக்கையின் a c ஐ வைத்தால் cmcL ன் மதிப்பு நேர்மறையாக இருக்கும் இந்த வால் பகுதியின் முதன்மையான பங்களிப்பு என்ன நிலையில் நிலையான நிலைத்தன்மையை வழங்குவதுதான் இது உயர் விசை தர வேண்டும் என்று அவசியமில்லை உயர் விசை தருவது இறக்கையின் முதன் பங்களிப்பு ஆகும் எனவே நமது வேலை எளிதாகிவிட்டது அதனால் தனித் தனியாக கணக்கிடுவோம் இப்போது வால் பகுதிக்கு முதன்மையான வேலை நிலைத்தன்மையை நிலைப்படுத்துவதாக இருந்தால் வால் பகுதியின் cm0 ன் பங்களிப்பு நேர்மறையாக இருக்க வேண்டும் அது முக்கியமானது நாம் கணக்கிட தொடங்குவோம் ஆனால் இந்த வகுப்பில் அதற்கு தேவையானவற்றை பார்த்து அடுத்த வகுப்பில் பல சூத்திரங்களைக் கொண்டு கணக்கிட தொடங்குவோம் குறிப்பாக ஒரு வடிவமைப்பாளர் சிந்திப்பதை போல கணக்கிட தொடங்குவோம் நமக்கு தேவைப்படும் அனைத்து சூத்திரங்களை பெற்றுக்கொண்டு பின்பு பல தகவல்களை அந்த சூத்திரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் ஒருவருக்கு அனைத்து சூத்திரங்களும் தேவைப்படாது ஏனென்றால் சூத்திரங்கள் அதிகமாக இருந்தால் குழப்பம் வரும் இவைகளே இந்த முழு விரிவுரை நோக்கமாகும் எனவே வால்பகுதி இடமிருந்து இந்த Cm0 வருகிறது எனவே 𝛼 0 இல் எனக்கு ஒரு cm வேண்டும் அது cm0 ஆகும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் வால் பகுதியை எதிர்மறை கோணத்தில் வைக்க வேண்டும் எனவே it எதிர்மறை கோணத்தில் இருக்கும் நீங்கள் 𝛼 0 இல் பார்த்தால் இந்த விசை இவ்வாறு அமையும் மற்றும் C G தோராயமாக இங்கே இருக்கும் எனவே இது ஒரு நேர்மறையான திருப்புமையை கொடுக்கும்cm0 ஆகும் எனவே ஹரிசாண்டல் டைல் முக்கிய பங்களிப்பு என்பது cmc0 தருவதாகும் அது விமானத்தை நிலையானதாக வைத்திருக்கும் மேலும் cm0 க்கு நேர்மறை பங்களிப்பை தருகிறது பின்பு இறக்கையின் முக்கிய பங்கு என்ன முக்கிய பங்கு என்பது உயர்வு விசை வழங்குவதாகும் மற்றும் விமானத்தின் cm0 விற்கு சிறிய பங்களிப்பை வழங்குவதாகும் இவற்றை நீங்கள் அடுத்த வகுப்பில் புரிந்துகொண்டால் நாம் முக்கிய சூத்திரத்திலிருந்து தொடங்கலாம்